கடந்த விரிவுரையில் நாம் யூஸ் கேஸ் மாடலிங் பற்றி பார்த்தோம் மற்றும் அது எந்த ஒரு வளர்ச்சியிலும் பயனாளர்களின் பார்வையைப் பிடிக்கக் கட்டமைக்கப்படும் முதல் அடிப்படை மாடல் சிலர் காண்பித்த அமைப்பில் என்ன விளங்குகிறது எனக் கண்டோம் இந்த யூஸ் கேஸ் மாடல் என்றால் என்னவென்று உங்களுக்குப் புரிகிறதா இந்த விரிவுரையில் நாம் யூஸ் கேஸ் மாடலிங்கின் கூடுதல் தகவல்களாகிய உயர் மட்டத் தேவைகள் அல்லது சிக்கலான அல்லது மிகவும் எளிமையான யூஸ் கேஸ் களைப் பற்றி காண்போம் எனவே நாம் இந்த சிக்கலான யூஸ் கேஸ்களை உடைத்து மிகவும் எளிமையான யூஸ் கேஸ்களாக வெளிப்படுத்தலாமா நாம் உரை விளக்கம் எப்படி எழுதுவது இறுதியில் கொடுக்கப்பட்ட ப்ராப்ளமிற்கு யூஸ் கேஸ்களை எப்படிக் கண்டறிவது மற்றும் யூஸ் கேஸ் மாடலை நாம் யூஸ் கேஸ் வரைய வேண்டும் இப்பொழுது நாம் யூஸ் கேஸை எப்படி factor ஆக்கலாம் என்று காண்போம் யூஸ் கேஸை factor ஆக்க இரண்டு முக்கியக் காரணங்கள் உண்டு முதலாவதாக நாம் வடிவமைப்பு நடவடிக்கைகளைத் தொடரும்போது நாம் யூஸ் கேஸ்களை factor ஆக்காவிட்டாலும் அவற்றை நாம் எளிமையான யூஸ் கேஸ்களாக மாற்றாவிட்டாலும் வடிவமைப்பு செயல்முறை மிகவும் சிக்கலானதாகிறது நாம் sequence diagram மற்றும் பிற வரைபடங்களை யூஸ் கேஸ் மாடலின் அடிப்படையில் உருவாக்குகிறோம் யூஸ் கேஸ்கள் எளிமையாக இல்லாவிட்டால் sequence diagram முதலியவை மிகவும் சிக்கலாக அமையும் அப்பொழுது நாம் மீண்டும் யூஸ் கேஸ் மாடலை மறுபரிசீலனை செய்து எளிமையாக்க வேண்டும் யூஸ் கேஸ் மாடலை உருவாகும்போது நாம் சிக்கலான யூஸ் கேஸ்களை வெளிப்படுத்தக் கூடாது மாறாக அவற்றை factor ஆக்க முயற்சிக்கலாம் அல்லது அவற்றை எளிமையான யூஸ் கேஸ்களாக சிதைக்கலாம் அவற்றை factor ஆக்க முயற்சிப்பதன் இரண்டாவது காரணம் ஒரு யூஸ் கேஸின் சில அம்சங்கள் மற்றொரு யூஸ் கேஸிற்குப் பொதுவானதாக இருக்கலாம் அதனை நாம் யூஸ் கேஸ் மாடலில் அடையாளம் காணவில்லையென்றால் பின்னர் வடிவமைப்பு மற்றும் குறியீட்டில் நகல் இருக்கலாம் எனவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட யூஸ் கேஸ்களின் செயல்பாட்டின் சில பகுதிகள் ஒத்ததாக இருந்தால் நாம் ஒத்த செயல்பாடுகளை அடையாளம் காணவும் அவற்றை யூஸ் கேஸ் மாடலில் வெளிப்படுத்தவும் அவற்றை ஒரு முறை மட்டுமே உருவாக்குகிறோம் வடிவமைப்பு மற்றும் குறியீட்டு முயற்சியைக் குறைக்கவும் வேறுபட்ட யூஸ் கேஸ் களின் பொதுவான செயல்பாடுகள் என்ன என்பதை அடையாளம் காணவும் இது நமக்கு உதவுகிறது யூஸ் கேஸ்களை நாம் ஏன் factor ஆகப் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இவை இரண்டும் முக்கிய காரணங்களாகும் அடுத்த கேள்வி நாம் எவ்வாறு factor ஆக்குகிறோம் என்பதாகும் Factor ஆக்குவதற்கு நாம் மூன்று நுட்பங்களைப் பயன்படுத்துகிறோம் முதலாவதானது generalization specialization இரண்டாவது include மூன்றாவது extend நாம் யூஸ் கேஸஸை factor ஆக்குவதற்கான இந்த மூன்று நுட்பங்களையும் பார்ப்போம் முதலில் நாம் இங்கு generalization பற்றி பார்ப்போம் அங்கே சில செயல்பாடுகள் மேலும் பல use caseகளுக்குப் பொதுவாக அமைந்திருக்கும் ஆனால் அவற்றில் சில சிறிய வேறுபாடுகள் இருக்கும் நாம் பொதுவான செயல்பாடுகளை சைல்டு use caseல் காண்பிக்கிறோம் எனவே நாம் வெவ்வேறு child use caseகளைக் கொண்டிருக்கலாம் இதில் parent என்பது ஒரு பொதுவான செயல்பாடு Child 1 child 2 மற்றும் child 3 parentன் பொதுவான செயல்பாட்டையும் கூடுதல் ஒன்றையும் கொண்டிருக்கலாம் இது ஏன் உதவுகிறது என்றால் நாம் parent use caseன் வடிவமைப்பு குறியீடு போன்றவற்றைச் செய்கிறோம் பின்னர் சற்று நீட்டிப்பதன் மூலம் வெவ்வேறு child use caseகளுக்கு இன்னும் சில செயல்பாடுகளைச் சேர்க்கிறோம் நாம் இதைச் செய்யவில்லையெனில் பின்னர் நாம் தனித்தனியாக மூன்று parent use caseளையும் உருவாக்கிக்கொண்டே இருந்தால் அது மறுமுயற்சியாகிறது மற்றும் பெரிதாக முடிகிறது இங்கே நாம் parent use case ஐ உருவாக்கியவுடன் childல் சிறிய பகுதியை மட்டுமே உருவாக்க வேண்டியிருக்கும் Generalization ன் ஒரு உதாரணமாக நாம் student registration system ஐ எடுத்துக் கொள்வோம் செமஸ்டர் தொடங்குவதற்கு முன்பு மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டும் மேலும் நம்மிடம் இரண்டு வகையான use caseகள் உள்ளன ஒன்று under graduate registration என்றும் மற்றொன்று graduate registration என்றும் அழைக்கப்படுகிறது Under graduate registrationல் பதிவு தொடங்குவதற்கு முன்பு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் அதேசமயம் graduate registration ல் உதவித்தொகையிலிருந்து கட்டணத்தை சரிசெய்ய ஒரு வழி உள்ளது ஏனெனில் அனைத்து பட்டதாரி மாணவர்களும் இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் சில உதவித்தொகையைப் பெறுகிறார்கள் அதற்காக இந்த வரைபடத்தை உருவாக்குகிறோம் பதிவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அவர்கள் செமஸ்டரில் அல்லது விடுதியில் நுழைய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோமேயானால் under graduate registration மற்றும் graduate registrationக்கு இடையே ஒரு சிறிய வித்தியாசம் இங்கு உள்ளது Under graduate registration ல் பதிவுசெய்தல் கட்டணம் செலுத்தப்படும் வரை முழுமையடைய மாட்டாது அதேசமயம் ஒரு graduate registration ல் நீங்கள் இப்போது கட்டணத்தை செலுத்துவீர்களா அல்லது உதவித்தொகையிலிருந்து கட்டணம் சரிசெய்யப்பட வேண்டுமா எனக்கேட்போம் எனவே இந்த இரண்டிற்கும் பொதுவான registration part ஐ நாம் செய்கிறோம் பின்னர் கட்டணம் செலுத்துதல் மற்றும் கேள்விப் பகுதியில் இது சரிசெய்யப்படுமா அல்லது கட்டணம் செலுத்த வேண்டுமா எனக்கேட்கிறோம் இந்த இரண்டு use caseகளின் நடத்தையில் ஒரு சிறிய மாற்றம் செயல்படுத்தப்படும் பின்னர் அடிப்படை செயல்பாடுகளைக் கொண்ட registration use case செயல்படுத்தப்படும் இங்கு மற்றொரு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் லைப்ரரி மென்பொருளை எடுத்துக்கொள்வோம் இங்கு நாம் pay membership fee யூஸ் கேஸ் ஐக் கொண்டுள்ளோம் உண்மையில் இங்கு இரு யூஸ் கேஸ்கள் மென்பொருளால் ஆதரிக்கப் படுகின்றன ஒன்று கிரெடிட் கார்டு மூலம் உறுப்பினர் கட்டணத்தை செலுத்துவது மற்றொன்று library pay card மூலம் உறுப்பினர் கட்டணத்தை செலுத்துவது Library pay cardsகளை வழங்குகிறது இதன் மூலம் உறுப்பினர்கள் சம்பள அட்டையில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் அல்லது அவர்கள் தங்கள் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தலாம் இப்போது பெரும்பாலான செயல்பாடுகள் பே மெம்பர்ஷிப் செயல்பாடு மாதிரியானவையே Membership எண்ணை எழுதுதல் புத்தகங்கள் நிலுவையில் உள்ளதா எனப் பார்வையிடுதல் நூலகரிடமிருந்து ஏதாவது புகார் உள்ளதா எனப் பார்த்தல் மற்றும் சில எனவே இந்தப் பகுதிதான் அந்தச் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்கிறது கிரெடிட் கார்டு மூலம் உறுப்பினர் கட்டணத்தை செலுத்துவது மற்றும் நூலக ஊதிய அட்டை மூலம் உறுப்பினர் கட்டணத்தை செலுத்துவது ஆகிய use case களுக்கும் இரண்டு சிறிய வித்தியாசங்கள் உள்ளன இவை generalization relationship மூலம் கவனிக்கப்படுகின்றன Generalization என்பது ஒரு முக்கோண வடிவம் மற்றும் திடமான கோட்டைக் use case என்று அழைக்கிறோம் அவை parent use case ல் இருந்து பெறப்பட்டவை ஆகும் ஒரு use case ஐ சிதைப்பதற்கு இரண்டாவது வழி include relation ஐப் பயன்படுத்துவதாகும் இங்கே அடிப்படை use case வெவ்வேறு use caseகளில் பொதுவான சில பயன்பாட்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது இதன் representation "include" எனும் stereotype கொண்ட dotted arrow ஆகும் Generalization specializationனின் போது பேஸ் யூஸ் கேசின் பொதுவான பல அம்சங்கள் உள்ளன பின்னர் இவை child use caseல் சிறிய வழிகளில் நீட்டிக்கப்படுகின்றன Base use caseகளில் பொதுவான சிறிய பகுதிகள் உள்ளன அவற்றை ஒரு பொதுவான common use case என்று நாம் அடையாளம் கண்டு அங்கே include என்று எழுத வேண்டும் எனவே base use case 1 மற்றும் base use case 2 ஆகியவற்றுக்கு இடையில் சில சிறிய செயல்பாடுகள் உள்ளன மேலும் common use case 1ஐ ஒரு முறை உருவாக்கலாம் பின்னர் base use case 1 மற்றும் base use case 2 ஆகியவை common use case 1ஐச் செயல்படுத்தும் எனவே include என்பது common use case 1ன் நடத்தை அடங்கியதாகும் அது ஒரு பெரிய use case என்றால் அதனை எளிமையான use caseகளாகப் பிரிக்க இது உதவுகிறது இதை நாம் தனித்தனியாக உருவாக்குகிறதால் base use case எளிமையானதாகிறது Factoring using the include relation between use casesக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும் Issue bookமற்றும் renew book ஆகியவை நூலகத் தகவல் அமைப்பின் இரண்டு use casesகளாகும் ஆனால் ஒரு book issue ஆவதற்கு முன்பு அந்த புத்தகத்தை யாராவது முன்பதிவு செய்யவில்லை என்பதை சரிபார்க்க வேண்டும் இதேபோல் ஒரு புத்தகத்தை புதுப்பிப்பதற்கு முன்பு யாராவது அந்த புத்தகத்தை முன்பதிவு செய்திருக்கிறார்களா என்று சோதிக்க வேண்டும் இதன் representation ஐ நாம் எழுதலாம் அதாவது இந்த இரண்டு use caseகளுக்கும் reservation checking தேவைப்படுகிறது மற்றும் இதற்காக check reservation செயல்பாடு ஒருமுறை உருவாக்கப்படுகிறது நாம் check reservationக்கு தனி sequence diagram code எழுதுகிறோம் அது issue book மற்றும் renew book ஆகிய இரண்டின் மூலம் invoke செய்யப்படுகிறது எனவே இது ஒரு முறை மட்டுமே உருவாக்கப்படுகிறது இது issue book மற்றும் renew book ஆகிய இந்த இரண்டு use caseகளையும் எளிமைப்படுத்த உதவுகிறது இரண்டு use caseகளுக்கிடையேயான நீட்டிக்கப்பட்ட உறவு விவரக்குறிப்புகள் உத்தரவாதம் மற்றும் பலவற்றை நாம் சரிபார்க்கலாம் நாம் விளைபொருள் பெறுபவராக இருந்தால் நமக்கு எல்லா விவரங்களும் தெரியும் எனவே நாம் request catalogue ஐ செயல்படுதாமல் ஆர்டர் செய்யலாம் எனவே இது நம் விருப்பம் நீட்டிக்கப்பட்ட உறவு இருந்தால் ஆர்டர் item ஐ அப்படியே இயக்க முடியும் அதவாது சில பயனர் ஆர்டர் item ஐ அப்படியே இயக்குவர் ஆனால் சில பயனர்களோ ஆர்டர் item ஐ செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக request catalogue use case ன் உதவியைப் பெருவர் எனவே ஆர்டர் item ன் நடத்தை show catalog ஆல் விருப்பமாக நீட்டிக்கப்படுகிறது ஆனால் அம்புக்குறியின் திசையைக் கவனித்தோமென்றால் அது சேர்க்கப்பட்டபோது மற்ற செயல்பாடுகளைக் கட்டாயமாக உள்ளடக்கிற்று ஆனால் இங்கே இது கட்டாயமற்றது இந்த stereotype நீட்டிக்கப்பட்டுள்ளது அம்புக்குறி சேர்ககைக்கு எதிர் திசையில் உள்ளது Extension point ஐ வரையறுக்கும் வசதியையும் UML வழங்குகிறது அது செயல்படுத்தலின் அல்லது perform sale ல் ஒரு extend use case செயல்படுத்தப்படும் என்பதை நாம் கூற உதவுகிறது விற்பனையின் போது யாரோ ஒருவர் product gift wrap செய்யப்பட்டிக்குருக்க வேண்டும் என்று கோரலாம் எனவே இந்த குறியீட்டின் மூலம் நாம் கூறுவது என்னவென்றால் புதுப்பித்தலுக்குப் பிறகு product ஐ gift wrap செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பது நம் விருப்பம் எனவே புதுப்பித்தலுக்குப் பிறகு பரிசு போர்த்தப்பட்ட product ஐ யாராவது அழைக்கலாம் எனவே இதன் பொருள் இதுதான் இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்தக்கூடிய நீட்டிப்பு புள்ளியாக இது அழைக்கப்படுகிறது ஆனால் இது கட்டாயமற்றதாகும் அதாவது இந்த மாதிரியில் பொருளின் எந்த கட்டத்தில் gift wrap செய்யப்பட்ட product அழைக்கப்படும் என்பதை நாம் வடிவமைப்பில் காட்டி இருக்க மாட்டோம் Use case model ஐக் கொடுத்தால் அது எதைக் குறிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இங்கே விற்பனையாளர் place order use case ஐ அழைக்கலாம் Place order use case என்பது வாடிக்கையாளர் தகவல் மற்றும்arrange payment ஆகியவற்றை உள்ளடக்கியது Arrange payment இருவகைப் படும் ஒன்று பணம் செலுத்துதல் மற்ற்றது பிற கடன் செலுத்துதல் மேலும் ஆர்டரை வைக்கும் போது விற்பனையாளர் என்கிற user request catalog என்கிற யூஸ் கேஸ் ஐப் பயன்படுத்தலாம் எனவே இது நீட்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே அம்புக்குறி திசையானது base use case ஐ நோக்கி அதன் திசையில் உள்ளது ஆனால் includeக்கு திசைகள் எதிர்மாறாக இருக்கின்றன இப்போது use case வரைபடத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் வீடியோ ஸ்டோர் தகவல் அமைப்பின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இது பின்வரும் செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது என்று நமக்குக் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் செயல்பாடு என்னவென்றால் கடைக்கு சொந்தமான அனைத்து வீடியோக்களும் பதிவு செய்யப்பட வேண்டும் இவை பதிவுசெய்யப்பட்டதும் இவற்றை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் தேடலாம் மற்றும் வாடிக்கையாளரின் கடன் வாங்கிய வீடியோக்கள் பற்றிய தகவல்களை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் அணுகலாம் மேலும் வாடிக்கையாளர்கள் விடீயோக்களை கடன் வாங்கிய தகவலை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் அணுகலாம் வாடிக்கையாளர்கள் கடன் வாங்கிய தகவல்களையும் பதிவு செய்யப்படும் வீடியோ database search ஐயும் இது உள்ளடக்குகிறது மூன்றாவது செயல்பாடு என்னவென்றால் ஊழியர்கள் வீடியோ வாடகைகளையும் வாடிக்கையாளர்களால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடியோவையும் திரும்பப் பதிவு செய்யலாம் மீண்டும் இது வீடியோ database search ஐ உள்ளடக்கியது மற்றும் இதில் ஊழியர்கள் வாடிக்கையாளர் பதிவுகளை பராமரிக்க முடியும் அவர்கள் வாடிக்கையாளரை சேர்க்கலாம் வாடிக்கையாளரை நீக்கலாம் மற்றும் வீடியோ தகவல்களைப் பராமரிக்கலாம் அதாவது அவர்கள் வீடியோ பற்றிய தகவல்களைப் பதிவு செய்ய முடியும் சில வீடியோக்கள் தொலைந்துவிட்டாலோ சேதமடைந்தாலோ அவர்கள் அந்த வீடியோ பற்றிய தரவு ஐகானை வரைதல் ஆகியவற்றைப் பார்க்க முடியும் எனவே இங்கே பயனர்கள் யார் அவர்கள் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஆவர் வாடிக்கையாளர் கடன் வாங்கிய வீடியோக்களைப் பற்றிய தகவல்களை ஊழியர்களும் வாடிக்கையாளரும் வினவலாம் ஊழியர்கள் வீடியோ வாடகைகளையும் வாடிக்கையாளரின் வருமானத்தையும் பதிவு செய்யலாம் மற்றும் இதன் ஒரு பகுதியாக இது வீடியோ database search ஐ தூண்டுகிறது ஊழியர்கள் வாடிக்கையாளர் மற்றும் வீடியோ தகவல்களைப் பராமரிக்கிறார்கள் ஸ்டோர் மேலாளரால் பல்வேறு அறிக்கைகளை உருவாக்க முடியும் எனவே நாம் இங்கு தெளிவாக 3 வகையான users ஐப் பார்க்கிறோம் முதல் user வகை ஊழியர் இரண்டாம் வகை வாடிக்கையாளர் மற்றும் மூன்றாம் வகை மேலாளர் இதைச் செய்த பிறகு நாம் இவை எவ்வகைச் செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக ஊழியர் என்கிற user ஐ கொள்வோமேயானால் அவர் வாடிக்கையாளர் மற்றும் வீடியோ தகவல்களைப் பராமரிப்பார் எனக் கண்டுபிடிக்கலாம் எனவே ஊழியர் என்கிற user வாடிக்கையாளர் தகவலைப் பராமரிப்பார் வீடியோ தகவலைப் பராமரிப்பார் ஊழியர்கள் வீடியோ வாடகைகளை பதிவு செய்வார் மற்றும் பதிவு வாடகைகள் மற்றும் வருமானத்தைப் பெறுவார் வாடிக்கையாளர் கடன் வாங்கிய வீடியோக்களைப் பற்றி வினவுவர் ஊழியரும் இதைச் செய்வார் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் ஊழியர்களின் வாடகைப் பதிவு வாடிக்கையாளரின் வாடகை மற்றும் வருமானம் ஊழியர்கள் வாடகைப் பதிவு ஆகியவை வீடியோ database search ஐ உள்ளடக்கியது எனவே இது ஒரு துணைச் செயல்பாடு போலத் தோன்றுகிறது இது வெவ்வேறு பயன்பாட்டு use case களில் சேர்க்கப்பட்டுள்ளது கடன் வாங்கிய வீடியோக்கள் பற்றிய வினவல் தகவலின் ஒரு பகுதியாக இங்கே வீடியோ database search ம் தேவைப்படுகிறது வரைபடத்தை வரைவது எப்படி என்பது நமக்குத் தோராயமாக தெரியும் எனவே வாடிக்கையாளர் ஊழியர் மற்றும் மேலாளர் ஆகியோர் மூவகை users ஆவர் ஊழியர்கள் வாடகை மற்றும் வீடியோக்கள் திருப்புதல் ஆகிய use case களுடன் தொடர்பு கொள்கிறார்கள் அவர்கள் வாடிக்கையாளர் மற்றும் வீடியோ பதிவுகளை பராமரிக்கின்றார்கள் மேலாளர் அறிக்கைகளை மட்டுமே உருவாக்குகிறார் வாடிக்கையாளர் வீடியோக்களைத் தேடலாம் வீடியோவைப் பராமரித்தல் வாடகைக்கு விடுதல் மற்றும் வீடியோவைத் திரும்பப் பெறுதல் ஆகியவற்றை இங்கே கவனிக்கவும் ஒரு use case ன் வரைகலை மாதிரியை உருவாக்குவது முதல் படியாகும் ஆனால் அது நமக்கு அனைத்து விவரங்களையும் தருவதில்லை இது தேவைகள் என்ன use case என்ன மற்றும் சிலவற்றை மட்டும் கூறுகிறது ஆனால் நாம் use cases ஐயும் ஆவணப்படுத்த வேண்டும் யுஎம்எல் தன் புத்தகத்தில் பயனுள்ள use caseகளின் பரிந்துரைகளாக எழுதியுள்ளார் ஆனால் இந்த வழியில் ஆவணப்படுத்த வேண்டிய திட்ட வட்டமான விதி எதுவும் இல்லை நாம் use case ன் பெயரை எழுத வேண்டும் எனவே இது ஒவ்வொரு use case வரைபடத்துடனும் வர வேண்டிய உரை விளக்கமாகும்

வரைகலை இடம்பெற வேண்டும் வெவ்வேறு users use case களைத் தூண்டும் வெளிப்புற அமைப்புகள் முன்நிபந்தனை மற்றும் பிந்தைய நிலை போன்றவற்றை நாம் எழுத வேண்டும் ஒரு use case செயல்படுத்தப் படுவதற்கு முன்பு நாம் என்ன அடைய வேண்டும் மேலும் ஒரு use case முடிந்தபின் உண்மை எதுவாக இருக்க வேண்டும் நாம் use caseகளின் சூழ்நிலைக்காட்சிகளைப் பார்த்து அதன் முக்கிய காட்சி மற்றும் மாற்று காட்சிகளை வெளிப்படுத்துவோம் நாம் சில மாதிரி probelmsஐ எடுத்துக்கொண்டு இந்த முறையில் ஆவணப்படுத்த முயற்சிப்போம் யூஸ் கேஸை ஆவணப்படுத்த இது ஒரு சிறந்த வழியாகும் ஆனால் இதுபோன்று எப்போதும் ஆவணப்படுத்த வேண்டியது கட்டாயமில்லை அவற்றின் உள் தரங்களைக் கொண்ட நிறுவனங்களிலிருந்து நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொள்ளலாம் அங்கு அவர்கள் அதையே செயல்படுத்தலாம் அல்லது அவர்கள் இதிலிருந்து சிறிய விலகல்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் யூஸ் கேஸ் ஆவணங்கள் செய்யப்படுவதற்கான வழி இதுவேயாகும் இந்த விரிவுரையின் முடிவில் நாம் கிட்டத்தட்ட இருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் ஒரு யூஸ் கேஸை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்று பார்ப்போம் நாம் சில உதாரணங்களை எடுத்து யூஸ் கேஸ்களின் ஆவணங்களை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்போம்